தற்போதைய மிரர் பயாஸிங்கைப் பயன்படுத்தி பொதுவான மூல பெருக்கியை எவ்வாறு உணரலாம் என்பதை இப்போது பார்ப்போம் முன்னதாக டிரான்சிஸ்டரைச் சுற்றி வடிகால் பின்னூட்டத்தைப் பயன்படுத்தினோம் டிரான்சிஸ்டர்களின் வடிகால் மின்னோட்டத்தை சில தற்போதைய I0 க்கு சமமாக அமைக்கவும் அந்த டிரான்சிஸ்டரை பொதுவான மூல பெருக்கியாகப் பயன்படுத்தவும் இப்போது தற்போதைய மிரர் பயாசிங் மூலம் ஒரே ஒரு டிரான்சிஸ்டரைச் சுற்றி பின்னூட்டங்களைப் பெறலாம் ஆனால் பல டிரான்சிஸ்டர்களைச் சுற்றி அதன் சார்புகளைப் பிரதிபலிக்கலாம் மேலும் அவை அனைத்திலும் பொதுவான மூல பெருக்கிகளை உணரலாம் நிச்சயமாக நிபந்தனை என்னவென்றால் இந்த டிரான்சிஸ்டர்கள் அனைத்தும் பொருந்த வேண்டும் மற்றும் ஒரே IC அதே சாயத்தில் இருக்க வேண்டும் அதனால் அவை அனைத்தும் ஒரே வெப்பநிலையில் இருக்கும் எனவே தற்போதைய கண்ணாடி சார்புகளைப் பயன்படுத்தி பொதுவான மூல பெருக்கியை நாம் உணர்ந்து கொள்வோம் இப்போது தற்போதைய கண்ணாடி சார்பு என்ன இந்த மேல் வரி விநியோக மின்னழுத்த VDD ஆக கருதப்படுகிறது நான் அதை எப்போதும் காட்டவில்லை அது தேவையில்லை என்று நான் உணர்ந்தபோது அதை வெளிப்படையாக சுட்டிக்காட்டுகிறோம் ஆனால் இப்போது நான் அதைக் காட்டுகிறேன் இங்கே இந்த டிரான்சிஸ்டர் M0 ஐச் சுற்றி வடிகால் கருத்து உள்ளது மேலும் இது VT 2I0nCox என்ற VGS உடன் சார்புடையதாக இருக்கும் மேலும் நான் முன்பே குறிப்பிட்டது போல் VT அல்லது தற்போதைய காரணி மற்றும் பலவற்றில் ஏதேனும் விலகல் ஏற்பட்டால் VGS ஆனது உங்களுக்குத் திருத்தம் அளிக்கிறது இப்போது M0 ஐப் பயன்படுத்தி பொதுவான மூல பெருக்கியை நான் உணர விரும்பவில்லை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நாம் வடிகால் மற்றும் மூலத்திற்கு இடையில் ஒரு மின்தடையத்தை வைத்திருக்க முடியும் மேலும் உள்ளீடு மற்றும் வெளியீடு மற்றும் பலவற்றிற்கு நாம் ac ஜோடி செய்யலாம் அதனால் நான் செய்ய விரும்பவில்லை எங்களிடம் மற்றொரு டிரான்சிஸ்டர் M1 உள்ளது மேலும் M1 மற்றும் M2 ஆகியவை பொருந்துகின்றன M1 ஆனது அதே இயங்குநிலை I0 ஐக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மேலும் M1 ஐப் பயன்படுத்தி ஒரு பொதுவான மூல பெருக்கியை உணர விரும்புகிறேன் இதை எப்படி செய்வது இப்போது நான் சுற்றுக்கு விளக்க முடியும் ஆனால் நிலையான மின்னழுத்தம் சார்புக்கு அது எவ்வாறு செய்தது என்பதை நினைவுபடுத்துவது பயனுள்ளது அப்படியானால் நாங்கள் என்ன செய்தோம் எங்களிடம் சப்ளை வோல்டேஜ் VDD இருந்தது அதாவது அந்த வரிக்கும் தரைக்கும் இடையே VDD இன் மின்னழுத்த ஆதாரம் உள்ளது எங்களிடம் டிரான்சிஸ்டர் எம் 1 இருந்தது நாங்கள் என்ன செய்தோம் என்பது எங்களுக்கு என்ன விஜிஎஸ் தேவை என்பது எங்களுக்குத் தெரியும் அதைப் பெற மின்னழுத்த வகுப்பியைப் பயன்படுத்துகிறோம் அந்த வழக்கில் VGS தேவைப்படுகிறது இது பழைய நிலையான மின்னழுத்தம் சார்பு நுட்பம் R2R1 R2 VDD என்பதை நினைவுபடுத்துவதற்கு பழையது என்று அழைப்பேன் நாங்கள் R1 மற்றும் R2 ஐ அதற்கேற்ப தேர்வு செய்கிறோம் மேலும் எங்களின் சமிக்ஞை மூல VsRs இப்போது இந்த முனையத்திற்கும் தரைக்கும் இடையே இந்த மின்னழுத்த பிரிப்பான் ஒரு மின்தடையம் R1 || R2 க்கு சமம் என்பதை அறிவோம் R2R1 R2 VDD ஆனது தேவனின் மூலத்துடன் தொடரில் R2 எனவே இந்த சார்பு மதிப்பு மற்றும் இந்த சமிக்ஞையின் மதிப்பு எப்படி இருந்தது இந்த சார்பின் மதிப்பை ஒரு மின்தடையம் மூலம் இணைத்தோம் இப்போது நாங்கள் வெளிப்படையான மின்தடையைப் பயன்படுத்தவில்லை ஏனெனில் இந்த மின்தடை ஏற்கனவே இடத்தில் உள்ளது எனவே சார்பு மின்னழுத்தம் ஒரு மின்தடையம் மூலம் வாயிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சமிக்ஞை மின்னழுத்தம் ஒரு மின்தேக்கி மூலம் கேட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் இங்கே அதே காரியத்தைச் செய்யலாம் சார்பு மின்னழுத்தம் இங்கிருந்து கிடைக்கிறது VGS தேவைப்படுவது இதுதான் இது சில நிலையான மின்னழுத்தம் அல்ல ஆனால் இது டிரான்சிஸ்டர் பண்புகள் மற்றும் நாம் வைத்திருக்க விரும்பும் மின்னோட்டத்தைப் பொறுத்தது எங்களிடம் எங்கள் சமிக்ஞை ஆதாரம் உள்ளது இடப்பற்றாக்குறையால் அதை இங்கே காட்டுகிறேன் அதனால் என்னிடம் Vs Rs நான் செய்ய விரும்புவது அந்த சமிக்ஞையில் இந்த சார்புநிலையைச் சேர்க்க வேண்டும் எனவே நான் என்ன செய்ய வேண்டும் நான் ஒரு மின்தடையம் மூலம் சார்பை இணைக்கிறேன் நான் அதை RG என்று அழைக்கிறேன் நான் ஒரு மின்தேக்கி C1 மூலம் சிக்னலை இணைக்கிறேன் முன்பு போலவே சமிக்ஞை அதிர்வெண் பூஜ்ஜியமாக இல்லாத குறைந்தபட்ச மதிப்பைக் கொண்டுள்ளது என்று கருதினோம் அது பூஜ்ஜியமாக இருந்தால் நீங்கள் அதைச் செய்ய முடியாது ஏனெனில் மின்தேக்கியில் dc தடுக்கப்படும் ஆனால் பல பயன்பாடுகளுக்கு இது போதுமானது இந்த சமிக்ஞை ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச அதிர்வெண்ணைக் கொண்டுள்ளது என்று நாம் கருதலாம் அப்படியானால் C1ஐ வரையறுக்கப்பட்டதாக ஆனால் போதுமானதாக இருக்கும்படி தேர்வு செய்யலாம் எனவே இப்போது வெவ்வேறு சார்பு நுட்பங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை உங்களுக்குக் காட்டவே இதைச் செய்தேன் கொள்கையளவில் இங்கே மின்னழுத்தத்தைப் பெற உங்களுக்கு சில வழிகள் உள்ளன அந்த மின்னழுத்தத்தை சிக்னலில் சேர்க்கிறீர்கள் இந்த வழக்கில் dc சார்பு மின்னழுத்தத்தைப் பெறுவதற்கு உங்களுக்கு வேறு வழி உள்ளது அதை நீங்கள் சிக்னலில் சேர்க்கலாம் இப்போது இது VGS ஐ நிறுவுகிறது இது VGS ஐ இங்கே நிறுவுகிறது M1 செறிவூட்டலில் இருக்க VGS VT ஐ விட VDS அதிகமாக இருப்பதையும் உறுதிசெய்ய வேண்டும் எனவே பொதுவான மூல பெருக்கி மூலம் அதை எப்படி செய்தோம் நாங்கள் ஒரு வடிகால் சார்பு மின்தடையம் RD ஐ இணைத்தோம் இதன் மூலம் மின்னோட்டம் ID0 ஆகும் M1 இன் இயக்க புள்ளி வடிகால் மின்னோட்டம் எதுவாக இருந்தாலும் எனவே M1 இல் மின்னழுத்தம் VDD ID0RD ஆகும் இது VGS VT ஐ விட அதிகமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இப்போது அதே நுட்பத்தை நாம் இங்கே பயன்படுத்தலாம் நாம் ஒரு வடிகால் மின்தடை RD மூலம் அதை சார்பு செய்யலாம் நிச்சயமாக இந்த VDD அங்கு மற்றும் தரைக்கு இடையே VDD இன் மின்னழுத்த ஆதாரம் உள்ளது என்பதையும் குறிக்கிறது இப்போது இது செறிவூட்டலில் இருந்தால் இதன் வழியாக பாயும் சார்பு மின்னோட்டம் I0 க்கு சமமாக இருக்கும் இது λ ஐப் புறக்கணிக்கிறது வடிகால் மூல மின்னழுத்தத்தில் வடிகால் மின்னோட்டத்தின் சிறிய சார்பு எனவே வடிகால் மூல மின்னழுத்தம் VDD மைனஸ் I0 RD ஆக இருக்கும் டிரான்சிஸ்டர் M1 செறிவூட்டலில் உள்ளது என்ற எங்கள் அனுமானம் VGS VT ஐ விட அதிகமாக இருந்தால் சரியாக இருக்கும் அதை நாம் கணக்கிட்டு உறுதிப்படுத்த முடியும் எனவே இது சார்பை நிறைவு செய்கிறது டிரான்சிஸ்டர் இப்போது மாறா மின்னோட்ட சார்பிலிருந்து பெறப்படும் மின்னழுத்தத்துடன் சார்புடையது எனவே இதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் VGS என்பது மாறிலி ஆகும் எனவே VT மாறினால் VT அதிகரித்தால் M1 இன் டிரான்ஸ் கடத்துத்திறன் குறையும் இங்கே இந்த இரண்டும் பொருந்தியிருக்கும் அதேசமயம் வாசல் மின்னழுத்தம் அதிகரித்தால் அதை ஈடுகட்ட இந்த மின்னழுத்தமே அதிகரிக்கும் எனவே இந்த டிரான்சிஸ்டரின் gm க்கு எந்த மாற்றமும் இல்லை அதனால்தான் நாம் முதலில் இந்த வகையான பயாஸிங்கைத் தேர்வு செய்கிறோம் அது சிறந்தது இது ஆதாயத்தை மேலும் நிலையானதாக வைத்திருக்கும் இப்போது நாம் சுமை இணைக்க வேண்டும் அது மிகவும் எளிதானது டிரான்சிஸ்டரின் வடிகால் சுமையை நாங்கள் இணைத்தோம் இன்னும் துல்லியமாக சுமை வடிகால் மற்றும் மூலத்திற்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் நிச்சயமாக இது பின்வரும் கட்டத்தின் பிரதிநிதித்துவம் மட்டுமே இது ஒரு உடல் மின்தடையமாக இருக்காது எனவே ஒரு டெர்மினலை தரையிறக்கியதாகக் காட்டுகிறோம் இந்த மின்தேக்கி C2 மூலம் நாம் சுமைகளை இணைக்கிறோம் நாங்கள் சுமைகளை இணைக்கிறோம் மேலும் முன்பு போலவே C2 இன் மதிப்பைக் கணக்கிடலாம் எனவே பொதுவான மூல பெருக்கியில் இதைத்தான் செய்தோம் அதைத்தான் இப்போது செய்கிறோம் நிச்சயமாக அசல் பொதுவான மூல பெருக்கி கேட் சார்பு மின்னழுத்த வகுப்பியைப் பயன்படுத்தி பெறப்பட்டது அதற்கான சில பிரதிநிதித்துவத்தை நான் காட்டியுள்ளேன் இப்போது இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை நீங்கள் பார்க்கலாம் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் டிரான்சிஸ்டர் அளவுருக்களைப் பொறுத்து இந்த மின்னழுத்தம் நிலையானதாக இல்லை த்ரெஷோல்ட் மின்னழுத்தம் அதிகரித்தாலோ அல்லது தற்போதைய காரணி குறைந்தாலோ ஓரளவிற்கு அதை ஈடுசெய்ய சார்பு மின்னழுத்தமே அதிகரிக்கிறது எனவே இந்த மின்சுற்று தற்போதைய கண்ணாடி சார்பைப் பயன்படுத்தும் பொதுவான மூல பெருக்கி ஆகும் இந்த RG இது முன்பு போலவே ஓரளவுக்கு ஒத்த பாத்திரத்தை வகிக்கிறது முக்கியமாக இந்த RG அதை இங்கே வைப்பது dc மின்னழுத்தம் இங்கும் அங்கும் ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதி செய்கிறது ஆனால் இந்த C1 மிகப் பெரியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த புள்ளி சமிக்ஞை அதிர்வெண்களுக்கு சுருக்கப்படும் Vs மற்றும் கேட் இடையே மின்னழுத்தத்தின் எந்தப் பிரிவும் இல்லை என்று நீங்கள் RG ஐ மிகவும் பெரியதாக தேர்வு செய்ய வேண்டும் எனவே இந்த பகுதி தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் உதாரணமாக உங்களிடம் மற்றொரு டிரான்சிஸ்டர் உள்ளது நீங்கள் பெருக்கிகளை உருவாக்க விரும்புகிறீர்கள் உங்களிடம் M2 இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் நீங்கள் அதே இயக்க புள்ளியை விரும்புகிறீர்கள் இதை ஒரு மின்தடையம் RG மூலம் பயாஸ் செய்ய அதே சார்பு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தலாம் நான் அதை RG2 என்று அழைப்பேன் இங்கே அனுமானம் என்னவென்றால் RG RG2 அனைத்தும் மிகப் பெரியவை பின்னர் இந்த பெருக்கிக்கும் அதற்கும் இடையே எந்த தொடர்பும் இருக்காது நாங்கள் அதை விரிவாகப் பகுப்பாய்வு செய்ய மாட்டோம் ஆனால் RG மிகப் பெரியதாக இருந்தால் அது தனித்தனி பெருக்கிகளைப் போன்றது எனவே அவை ஒரே முனையுடன் இணைக்கப்பட்டிருந்தாலும் M2 உடன் எந்த சமிக்ஞையை இணைக்க விரும்புகிறோமோ அதை மற்றொன்று மற்றொரு இணைப்பு மின்தேக்கி மூலம் இணைக்கிறோம் மேலும் M2 ஐப் பயன்படுத்தி மற்றொரு பொதுவான மூல பெருக்கியை நாம் உணர முடியும் எனவே இது மற்றொரு பொதுவான மூல பெருக்கி தற்போதைய கண்ணாடியைப் பயன்படுத்தி இந்த நிலையான மின்னோட்டத்தைப் பெறுவதன் மூலம் பொதுவான மூலப் பெருக்கிகளின் முழுக் கூட்டத்தையும் நீங்கள் சார்பு செய்யலாம் அதனால் தான் இதன் நன்மைகள் இந்த சர்க்யூட்டைப் பெறுவதற்கான தர்க்கம் மிகவும் தெளிவாக உள்ளது என்று நம்புகிறேன் இல்லையெனில் தயவு செய்து படிப்படியாகச் சென்று அவை ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்